எனவே நாம் பேஸிஸ் பங்க்ஷனின் முறைகளை முன் விவாதித்தது போல இந்த முறை விரிவாக பார்த்து புரிந்து கொள்ள முயற்சிப்போம் மற்றும் எளிமையான உதாரணம் 1D உதாரணம்தான் சரியா எனவே நான் சமன்பாடுகளை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பதையும் அதை வீக் பார்ம்க்கு எவ்வாறு மாற்ற வேண்டும் என்பதையும் பார்ப்போம் இது FEM பண்புகளில் ஒன்று நான் உங்களுக்கு அது என்ன என்றும் அதை எவ்வாறு தீர்க்க முடியும் என்றும் சொல்கிறேன் எனவே நான் பலகையில் எழுதிய சமன்பாட்டு அமைப்பு மிகவும் பொதுவான டிபரன்ஷியல் ஈக்குவேசன் இந்த டிபரன்ஷியல் ஈக்குவேசன்ல் உள்ள தெரியாதவைகள் U தான் p q மற்றும் f தான் உங்களுக்கு தெரிந்தவை இப்போது நான் ஏன் டிபரன்ஷியல் ஈக்குவேசன் தேர்ந்தெடுத்தேன் முதலில் யாரெல்லாம் உங்களுடைய கணித படிப்பு ஞாபகம் வைத்திருக்கிறீர்கள் இந்த டிபரன்ஷியல் ஈக்குவேசன் ஸ்டூர்ம் லியூவைல் டிபரன்ஷியல் ஈக்குவேசனை போன்று உள்ளது ஆனால் அதேபோன்று இல்லை ஏனென்றால் இதில் கூடுதல் டெர்ம்ஸ் உள்ளது எனவே நான் இடது கை அமைப்பு ஒன்றாக இருப்பதுபோல் அதன் பவர் வைத்து எந்த ஒரு இரண்டாம் வரிசை டிபரன்ஷியல் ஈக்குவேசன் உடைய அமைப்புக்கு எடுத்து வர முடியும் எனவே நான் உங்களுக்கு இரண்டு உதாரணம் காட்டுகிறேன் உதாரணமாக பேரலல் பிளேட் கெபாசிட்டர் ஒரு dc பிரச்சனை dc பிரச்சனையை எடுத்தால் உங்களுக்கு தெரியும் உங்களிடம் சார்ஜ் இருக்கும் வோல்டேஜ் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இது எந்த சமன்பாடு சார்ஜ் கொடுத்தால் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க எங்கு வேண்டுமானாலும் கண்டுபிடிக்கலாம் இதற்கு லாப்லாஸ் சமன்பாடு அதாவது எனவே இந்த பேரலல் பிளேட் கெபாசிட்டர் இரண்டு பக்கம் உள்ள இன்பைனிட் கெபாசிட்டர் போல் செயல்படும் வோல்டேஜ் கிரவுண்டட் என்று வைத்துக் கொள்ளலாம் நீங்கள் இதை இவ்வாறு தீர்க்க வேண்டும் எனவே U தான் பொட்டன்ஷியல் அதுதான் 'x' இந்த இடத்தில் பொட்டன்ஷியல் என்ன இருக்கும் எனவே U 0 ஆகப்போகிறது ஏனென்றால் அது கிரவுண்ட்ட் பிளேட் மேல் பிளேட் எனும் வோல்டேஜில் இருக்கும் உங்களுக்கு பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டர் வழியாக போகும்போது எவ்வாறு மாறுபடும் என்பதை தெரிய வேண்டுமா அந்த ஒன்றை தானே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இது டிபரன்ஷியல் ஈக்குவேசன் தான் பொதுவான பார்மில் புகுத்த முடியுமா அதற்கு என்ன செய்ய வேண்டும் உதாரணமாக p ன் மதிப்பு என்ன இருக்கும் மாணவர் ஆக இருக்கும் ஆகத்தான் இருக்கும் அடுத்தது என்ன மாணவர் 0 0 ஆக இருக்கும் மாணவர் 0 பிறகு என்னவாக இருக்கும் மாணவர் சரி பிறகு அது இங்கே எதுவும் புதிதல்ல ஒரு பொதுவான சமன்பாடு பல மின்காந்த பிரச்சனைகளை கவர முடியும் என்று கூறுகிறேன் மற்றொரு பிரச்சனையையும் நான் எடுக்கிறேன் ஒன்று பேரலல் பிளேட் மற்றொன்று பேரலல் பிளேட்டுகளுக்கு இடையில் உள்ள அலைகள் இதற்கான சமன்பாடு நீங்கள் ஏற்கனவே படித்திருப்பீர்கள் அது ஹெல்ம்ஹால்ட்ஸ் சமன்பாடு இதுதான் அலை சமன்பாடு மற்றும் நமக்குத் தெரியும் ஹெல்ம்ஹால்ட்ஸ் சமன்பாடு எதற்கு சமம் அதாவது கான்ஸ்டன்ட் முறை மின்சாரம் தான் என பார்த்தோம் எனவே இந்த பார்ம்மிற்கு சமன்பாட்டை எவ்வாறு கொண்டு வரப் போகிறேன் மாணவர் p சதுரம் எனவே ஆக தூண்டும் ஆனால் மற்றும் நிலையாக இருக்க அவசியம் கிடையாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர் எனவே அதே முறையை பயன்படுத்தி மேக்ஸ்வெல் சமன்பாட்டில் இருந்து 'H' யை நீக்கமுடியும் அதற்கு நாம் ஐ எடுக்க வேண்டும் இந்த ஆக இருக்கும் எனவே முதல் இடம் இப்படி இருக்கும் இரண்டாமிடம் மாணவர் கூட பொருளின் குணம் சேர்ந்தால் கரண்ட் சோர்ஸ் எதுவாக இருந்தாலும் எனவே எனது இதுதான் மற்றும் எனது இது ஒரு பொதுவான டிபரன்ஷியல் ஈக்குவேசன் அதாவது நேர் முன்னோக்கி பயன்படுத்தலாம் ஒரு விஷயம் அதாவது பௌண்டரி கண்டிஷன்ஸ் அனைத்தும் மதித்து ஒத்துழைக்க வேண்டும் ஆகிய இடங்களில் இது முக்கியமாகும் எவ்வாறு போகிறது என்று பார்ப்போம் எனவே FEM கட்டமைப்பிற்குள் இதை புகுத்துவோம் FEM க்கு வெயிட்டெட் ரெசிடூயல் மெத்தெட் என்று மறு பெயர் உள்ளது வெயிட்டெட் ரெசிடூயல்க்கு நான் முதலில் ரெசிடூயல்லை வரையறுக்க வேண்டும் எனவே இதுதான் என்னுடைய டிபரன்ஷியல் ஈக்குவேசன் ரெசிடூயல் என்பது என்ன இடது கை மதிப்பு வலது கை மதிப்புதான் ரெசிடூயல் ஆகும் எனவே தான் ரெசிடூயல் அது இடது கை மதிப்பு வலது கை மதிப்பு ஆகும் பிறகு என்ன செய்ய வேண்டும் வெயிட்டெட் ரெசிடூயல் மெத்தெட் நான் வெயிட்டிங் பங்ஷன் ஐ '0' க்கு சமம் ஆக்கினால் அது வெயிட்டெட் ரெசிடூயல் மெத்தெட் ஆகும் முன்னர் இதை நான் பேஸிஸ் பங்ஷன் என்று கூறினேன் இப்போது வெயிட்டெட் ஏனென்றால் 'W' உள்ளது எனவே இது வெயிட்டெட் அல்லது பேஸிஸ் அல்லது டெஸ்டிங் பங்ஷன் ஆகும் மேற்கண்ட சொற்களெல்லாம் அதை குறிப்பிடுகிறது மற்றொன்று டிரையல் பங்ஷன் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு சொல்லை பயன்படுத்துவார்கள் ஆனால் அனைவரும் ஒரே அர்த்தத்தை தான் கூறுகிறார்கள் டொமைன் ஆப் இன்டகரேஷன் உடைய ஆதரவு ஒரு எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு 1D ல் தெரியும் மாணவர் செக்மென்ட் எனவே முனை கிடையாது அது ஒரு பங்ஷன் அது mth செக்மென்ட்ல் வரையறுக்கப்பட்டது எனவே அது ஒரு பங்ஷன் மற்றும் செக்மென்ட்க்குள் அது நான் ஜீரோ இருக்கும் ஆனால் செக்மென்ட்ற்கு வெளியில் மற்ற எல்லா இடத்திலும் ஜீரோவாக இருக்கும் அது எப்போதும் தெரிவது போல இதில் எது சிறந்தது என்று பார்ப்போம் எனவே இது ஒரு 1D பிரச்சனை அல்லது விவகாரம் அதற்கு நான் ஒரு கோடு வரைய வேண்டும் ஷேப் பங்ஷன் சரியாக எடுக்க வேண்டும் 'W' தான் ஷேப் பங்ஷன் நாம் கேலர்கின்ஸ் மெத்தெட் Galerkin's method பயன்படுத்த போகிறோம் இங்கே பேஸிஸ் பங்ஷன் மற்றும் டெஸ்டிங் பங்ஷன் எல்லாம் ஒன்றுதான் எனவே எனது சரியா அன்நோன் என்னவென்றால் அது எனவே அப்படியே போகும் அன்நோன்க்கு குளோபல் பெயர் அப்படி என்றால் 'n' முனை ஸ் இருந்தால் இவைகள்தான் அன்நோன்கள் நான் எதை லோக்கல் பெயர்கள் என்று சொல்லமுடியும் அதாவது இது எனவே நான் இதை 'U' என்று வைத்து இந்தப் செக்மென்ட்டை குறிப்பிடுகிறேன் நான் இப்படி குறிப்பிடலாமா எனவே சூப்பர் ஸ்கிரிப்ட் இது இரண்டு அன்னோன் இருக்கும் இடது முனை மதிப்பு மற்றும் வலது முனை மதிப்பு இடது முனை மதிப்பு ஒன்றைக் குறிக்கும் வலது முனை மதிப்பு இரண்டைக் குறிக்கும் எனவே e ஒன்றிருக்கும் நிகராகும் மற்றும் அந்த e உடைய மதிப்பு எங்கு இருக்கும் வலது முனையில் இருக்குமா இடது முனையில் இருக்குமா மாணவர் ஒரு வலது முனை ஒரு வலது முனை எனவே நான் இப்படி கூறினேன் இதை e2 என்றும் கூறலாம் e உடைய மதிப்பு இரண்டாக இருக்கும்போது அது எந்த முனை குறிக்கும் வலது முனையா இடது முனையா மாணவர் இடது முனை இடது முனை தான் மற்றும் இது போதும் சப்ஸ்கிரிப்ட் உடைய மதிப்பை குறைப்பதற்கு அன்னோன்னிற்கு நாம் மூன்று பெயர்கள் வைத்து அழைக்கிறோம் இது அனாவசியம் தான் இருந்தாலும் இது நமக்கு கோடிங் செய்யும்போது உதவும் ஏனென்றால் அதற்கு லோக்கலில் ஒரு பெயரும் குளோபல் ஆக ஒரு பெயரும் இருக்கும் நான் ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து 3 அல்லது 4 முனைகள் இருக்கும்போது கோடிங் தேவையில்லை ஆனால் பல நூற்றுக்கணக்கான முனைகள் இருக்கும்போது கோடிங் மிகவும் அவசியம் உங்களுக்கு இருக்கும்போது எதற்கு இதை வைத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் இது உங்களில் சமன்பாடுகளை தெரிந்துகொள்ள மிகவும் உதவுகிறது மாணவர் ஆனால் எதற்காக தான் குளோபல் பெயர் மாணவர் அது நல்லது இல்லை இது லோக்கல் பெயர் மட்டுமே மாணவர் அதில் இருக்கிறது மாணவர் ஆக இருக்கும்போது எதை குறிக்கும் இடது அல்லது வலது மாணவர் அது மற்றும் இது குளோபல் பெயரை குறிக்கும் மாணவர் எது சப்ஸ்கிரிப்ட் 2 என சப்ஸ்கிரிப்ட் இருக்கிறது ஒருவேளை அந்த சப்ஸ்கிரிப்ட் இல்லை என்றால் அது குளோபல் பெயரை குறிக்கும் மொத்தமாக எவ்வளவு முனைகள் இருக்கிறது மூன்று முனைகள் ஆனால் ஒருவேளை நான் இந்த மூன்றை லோக்கலாக உள்ளுக்குள்ளேயே பயன்படுத்தினால் இதனுடைய மதிப்பு 1 அல்லது r ஆகும் மாணவர் உள்ளன என்னிடம் 10000 எலிமென்ட்ஸ் இருந்தால் நான் அவற்றிற்கு என்று பெயர் வைத்திருப்பேன் ஆனால் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையுடைய எலிமென்ட்ஸ் வைத்திருந்தால் உங்களுக்கு வெறும் மட்டும்தான் இருக்கும் ஒருவேளை நீங்கள் கோடிங் தேர்ந்தெடுத்து இருந்தால் உங்கள் அரேவுக்கு நேச்சுரல் குறியீடுகளாக மாறி இருந்திருக்கும் எனவே இந்த ஒரு விஷயத்தை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் எனவே இதுதான் லோக்கல் மற்றும் குளோபலுக்கும் இடையில் உள்ள மேப்பிங் இது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த மேப்பிங் தொடர நாம் ஒரு தகவல் கட்டமைப்பை பராமரிக்க வேண்டும் இந்த மேப்பிங் உங்களுக்கு என்ன கூறுகிறது அதாவது ஒருவேளை நீங்கள் எனக்கு குளோபல் நம்பரை கொடுத்தால் அது உங்களுக்கு லோக்கல் நம்பரை கொடுக்கும் அதேபோல் லோக்கல் நம்பரை கொடுத்தால் அது உங்களுக்கு குளோபல் நம்பரை கொடுக்கும் எனவே நீங்கள் இதை இம்பிளிமெண்ட் செய்யும்போது மேலே சொன்ன விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நான் உங்களுக்கு ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் அதாவது W நான் இன்னும் பற்றி பேசவில்லை ஆனால் வெயிட்டெட் ரெசிடூயல் மெத்தெட்டில் என்னென்ன தேவைகள் பற்றி விரிவாக பின்னர் பார்க்கலாம் ஒரு உதாரணமாக இருக்க முடியுமா அல்லது ஒரு பல்ஸ் பேஸிஸ் பங்ஷன் ஆக இருக்க முடியுமா மொத்தமாக நமக்கு இரண்டு தேவைகள் மட்டுமே இருக்கிறது மற்றும் அதனுடைய டெரிவேட்டிவ் இவை டொமைன்க்கு வேலை ஸ்கொயர் இன்டகிரல் ஆக இருக்க வேண்டும் இது U மற்றும் அதனுடைய டெரிவேட்டிவும் தான் தேவை அது என்னவாக இருக்கும் எடுத்துக்காட்டாக நான் எடுத்தால் அதை ஸ்கொயர் செய்து மற்றும் அதனுடைய டெரிவேட்டிவை எடுக்க வேண்டும் இது பவுண்டடாக இருக்க வேண்டும் நாம் டெரிவேஷன் சொல்லப் போவதில்லை ஆனால் நாம் இதை ஒரு சொற்றொடர்காக எடுத்துக்கள்ளலாம் மாணவர் இது முடியவில்லை இது ஏற்கனவே கருதுவது க்கு வெளியே பூஜ்ஜியமாக இருக்கும் மொத்த டொமைனுக்கும் நான் எழுத வேண்டும் எனவே இந்த டொமைனுக்குள் W ஆக இருக்க வேண்டும் மற்றும் அதனுடைய டெரிவேட்டிவ் ஸ்கொயர் இன்டகிரல் ஆக இருக்க வேண்டும் மாணவர் காரணம் காரணம் நான் முன் குறிப்பிட்டது போல தர்க்கரீதியாக உள்ளே போகத் தேவையில்லை ஆனால் லாஜிக் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் உதாரணமாக ஃபோரியர் தொடர் இருக்கும் அவர்களுக்கு தேவைப்படும் பங்ஷன் ஸ்கொயர் இன்டகிரல் ஆக இருக்க வேண்டும் அதற்கு இந்த ஃபோரியர் தொடர் உதவும் இது பூர்த்தி அடைந்தால் நமது FEM சமன்பாட்டு கட்டமைப்பு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் மேலும் இது துல்லியமான தீர்வை கொடுக்கும் கூடுதலாக நான் கூறியதுபோல 2 நிபந்தனைகள் இருக்கிறது இதுதான் முதல் தேவை இரண்டாம் தேவை மிகவும் எளிதாக இருக்கும் அது என்னவென்றால் Wmx எல்லா என்னை நிபந்தனைகளையும் நிறைவேற்றி இருக்க வேண்டும் உதாரணமாக டிரிச்லெட் பௌண்டரி கண்டிஷன்ஸ்களை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது மற்றும் கடைசி முனை பூஜ்யமாக இருக்கும் எனவே ஒரு நல்ல தீர்வுக்காக நான் என்னும் பௌண்டரி கண்டிஷன்ஸ்களை வைத்துக் கொள்வேன் நான் பேஸிஸ் பங்ஷனை பயன்படுத்த முடியுமா முடியாது ஏனென்றால் அது எல்லை நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாது ஒரு வெயிட் W ஐ சேர்த்தால் மட்டும் போதாது அதாவது W பூஜ்யமாக இருக்கும் மறுபக்கம் நான் ஒரு முக்கோணம் வைத்திருந்தால் பரவாயில்லை ஒரு தீர்வு கிடைத்திருக்கும் எனவே இந்த இரண்டு தேவைகளை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் புதிதாக எந்த ஒரு பேஸிஸ் பங்ஷனையும் உருவாக்கப் போவதில்லை ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நல்ல பேஸிஸ் பங்ஷனை தான் பயன்படுத்த போகிறோம் எனவே இதில் நமக்கு எந்தவித காலதாமதமும் ஏற்படாது அப்படியே பயன்படுத்த முடியும் நாம் இதை பூஜ்ஜியத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் எனவே பேஸிஸ் பங்ஷனோடு ஆரம்பிப்பது சரியல்ல எனவே இந்த இடத்தில் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ள வேண்டும் நான் இவ்வளவு நேரம் கூறியது என்னவென்றால் டெஸ்டிங் பங்ஷன் W மற்றும் பேஸிஸ் பங்ஷன் U இரண்டுமே ஒன்றுதான் எனவே லேக்ரேஞ்சு இன்டெர்போலேடிங் பாலினாமியலை பயன்படுத்தலாம் மாணவர் ஆக எல்லா நிபந்தனைகளும் திருப்தி அளிக்கிறது லக்ராஞ்சி பாலினாமியலுக்கும் அது திருப்தி அளிக்கிறது